கடிகார மர வடிவமைப்பு குறித்த விவாதத்துடன் தொடர்கிறோம் கடைசி விரிவுரையில் கடிகார மரத்தை வடிவமைப்பதற்கான H ட்ரீ மற்றும் X ட்ரீ அணுகுமுறைகளைப் பற்றி பேசினோம் இந்த இரண்டு அணுகுமுறைகளும் அடிப்படையில் 4 வரிசை மர அமைப்பை வடிவமைத்தன ஒவ்வொரு முனையும் ஒவ்வொரு கட்டத்திலும் 4 மற்ற முனைகளுடன் இணைக்கப்பட்டன எனவே முனைய புள்ளிகள் அல்லது மூழ்கிகளின் எண்ணிக்கை 4 4 16 64 256 மற்றும் பலவற்றின் அடுக்காக வளர்ந்தது இந்த 2 முறைகள் அடிப்படையில் கடிகார முனையங்களின் சரியான இருப்பிடத்தை கருத்தில் கொள்ளவில்லை இது சுயாதீனமாக மரத்தை வடிவமைத்தது அல்லது உருவாக்கியது மற்றும் சிப்பின் மேற்பரப்பு முழுவதும் வழக்கமான வரிசையான மடு இருப்பிடத்தை உருவாக்குகிறது ஆனால் இப்போது நாம் பேச முயற்சிக்கும் வழிமுறைகள் வேறுபட்ட அணுகுமுறையை எடுக்கின்றன உண்மையான கடிகார முனைய புள்ளிகளின் இருப்பிடங்களை புறக்கணிப்பதில்லை அதற்கு பதிலாக என்ன செய்யப்படுகிறது கடிகாரங்கள் உண்மையான கடிகார முனைய புள்ளி அல்லது மூழ்கி அனுப்பப்பட வேண்டிய இடத்தைப் பார்ப்போம் இப்போது அதைப் பொறுத்தவரை ஒரு மரத்தை முறையாக உருவாக்க முயற்சிப்போம் எனவே அந்த மரம் பல H போல தோற்றமளிக்கிறது X போல இருக்காது ஆனால் அது ஒரு மரமாக இருக்கும் எனவே இப்போது நாம் விவாதிக்க வேண்டிய முறைகளின் பின்னால் உள்ள அடிப்படை யோசனை இதுதான்

எனவே முதல் முறையானது சராசரி மற்றும் இடைநிலைகள் அல்லது MMM ஆகும் இங்கே முதல் ஒற்றுமை என்னவென்றால் இது H ட்ரீ வழிமுறைக்கு ஒத்த ஒரு மூலோபாயத்தைப் பின்பற்றுகிறது நீங்கள் விரும்பும் இடத்தில் சிங்க் இருப்பிடங்களை கையாள முடியும் என்பது யுத்தி ஏனென்றால் H ட்ரீ ஒரு மட்டத்திலிருந்து மற்றொன்றுக்குச் செல்லும்போது 4 இடங்களின் அடுக்காக மிகச்சிறந்த மற்றும் நேர்த்தியான மற்றும் சிறந்த இருப்பிட புள்ளிகளைப் பெறுகிறீர்கள் எங்கிருந்தாலும் ஒரு கடிகார முள் தேவைப்பட வேண்டும் எனவே நீங்கள் விரும்பிய எண்ணிக்கையிலான அளவிற்கு மரத்தை உருவாக்குவதை மேற்கொள்ளலாம் உண்மையான கடிகார முனைய புள்ளிக்கு மிக நெருக்கமான ஒரு புள்ளியை நீங்கள் பெறுவீர்கள் எனவே இந்த முறையில் இந்த MMM சுருக்கமாக அழைக்கப்படுகிறது அடிப்படை யோசனை இடைநிலை மற்றும் சராசரியைக் கணக்கிடுவது ஆகும் அடுத்தடுத்து சராசரி மற்றும் இடைநிலை வழிமுறைகள் கணக்கிடப்படுகின்றன இடைநிலையை எவ்வாறு கணக்கிடலாம் என்பதை விளக்க முயற்சிப்போம் இதை விளக்கும் ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே புள்ளிகள் உள்ளன என்பதைக் கருத்தில் கொள்வோம் இந்த புள்ளிகள் ஒவ்வொன்றும் கட்டமைப்பு போன்ற ஒரு கட்டத்தில் சில ஆயக்கட்டுகளைக் கொண்டிருக்கும் நான் ஆயங்களை குறிப்பிடுகிறேன் 2 2 2 7 4 3 4 5 6 4 7 7 10 2 9 5 எனவே இந்த புள்ளிகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் காண்கிறீர்கள் அங்கு சில x ஆயங்களும் y ஆயங்களும் உள்ளன உங்களிடம் புள்ளிகள் அல்லது எண்களின் தொகுப்பு இருக்கும்போது என்னிடம் ஒன்று உள்ளது என்று சொல்லலாம் நான் ஒரு சராசரி எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறும்போது சராசரி என்பதன் வரையறை என்ன இடைநிலை என்றால் இடதுபுறத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை மற்றும் வலதுபுறத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை சமமாக இருக்க வேண்டும் எனவே இங்கேயும் அந்த வகையான ஒரு விஷயத்தை கணக்கிட முயற்சிக்கிறோம் எனவே x ஆயத்தொகுதிகளைப் பொறுத்தவரை சராசரியைக் கணக்கிட முடியும் y ஆயத்தொலைவுகளை கணக்கிட முடியும் நீங்கள் x ஆயங்கள் 2 2 4 4 ஐப் பார்க்கலாம் எனவே நான் x ஆயங்களை 2 2 4 4 6 7 9 10 என்று எழுதுகிறேன் ஆகவே அவற்றின் x ஆயத்தொகுப்புகளால் வரிசைப்படுத்தப்பட்டவற்றை எழுதுகிறேன் எனவே முதல் 4 ஐ முதல் பகிர்வில் வைக்க முடியும் மற்ற பகிர்வில் இரண்டாவது வைக்க முடியும் எனவே x ஆயத்தொலைவுகளைப் பொருத்தவரை சராசரியைக் கணக்கிட்டால் நடுத்தர புள்ளி இதுவாக இருக்கும் இதேபோல் அவற்றின் y ஆயத்தொகைகளால் வரிசைப்படுத்தினால் அது முதலில் 2 ஆக இருக்கும் பின்னர் 2 மீண்டும் 2 மற்றும் 3 4 மற்றும் 5 5 7 7 ஆகஇருக்கும் எனவே இங்கே மீண்டும் 2 2 3 4 நடுத்தர புள்ளியில் வெட்டினால் 1 இல் இருக்கும் எனவே செங்குத்தாக நீங்கள் சராசரியைக் கண்டுபிடிக்க விரும்பினால் சராசரி இதுவாக இருக்கும் எனவே x அல்லது y ஆக சராசரியாகக் கணக்கிட்டால் புள்ளிகளை 2 சம பாகங்களாக பிரிக்கிறீர்கள் எனவே சராசரியைக் கணக்கிடுவதன் பின்னணியில் உள்ள முக்கியமான யோசனை இதுதான் எனவே இது டெர்மினல்களின் தொகுப்பை சம அளவு 2 துணைக்குழுக்களாக அமைக்கும் முதல் படி பகிர்வு ஆகும் பின்னர் முழு தொகுப்பின் பொருண்மை மையத்தையும் பகிர்வு செய்யப்பட்ட துணைக்குழுக்களின் பொருண்மை மையத்துடன் இணைக்கவும் இதை விளக்குவோம் எனவே முதல் பகுதி சராசரி அடுத்த பகுதி சராசரி நான் பகிர்வு செய்தேன் என்று வைத்துக்கொள்வோம் அது சிவப்பு பகிர்வில் உள்ளது இந்த பகிர்வை கருத்தில் கொள்வோம் எனவே இடதுபுறத்தில் 4 புள்ளிகள் வலதுபுறத்தில் 4 புள்ளிகள் உள்ளன 4 x ஆயங்களை நீங்கள் எடுக்கும் சராசரியை எடுத்துக் கொள்ளுங்கள் 2 2 4 4 2 2 4 4 சராசரி 3 6 7 9 10 எனவே சராசரி என்ன சராசரி 8 ஆகும் எனவே 3 8 சராசரியாக இருக்கும் எனவே 3 என்பது 10 ஆக இருக்கலாம் மேலும் y ஆயங்களை போல் y ஆயங்கள் 2 3 5 7 ஐ பார்க்கலாம் ஆக 5 10 17 வகுத்தல் 4 தோராயமாக 4 இது x இது y சராசரி மற்றும் வலது பக்கத்திற்கு 4 2 6 11 18 ஆகும் எனவே இது 4 க்கு இடையில் 5 என்று சொல்லலாம் எனவே 3 4 மற்றும் 8 5 ஆகியவை சராசரி எனவே 3 1 2 3 4 இது 3 4 8 5 3 4 5 6 7 8 1 2 3 4 5 இது எனவே யோசனை பின்வருமாறு எனவே சராசரியைக் கணக்கிட்ட பிறகு அதை 2 துணைக்குழுக்களாகப் பிரிக்கலாம் ஒவ்வொரு துணைக்குழுக்களிலும் புள்ளிகளுடன் தொடர்புடைய x மற்றும் y இன் சராசரியை எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் எதை அழைத்தாலும் பொருண்மை மையம் அல்லது ஈர்ப்பு மையத்தைக் கண்டறியலாம் இந்த 2 பொருண்மை மையங்களை ஒரு நேர் கோடு மூலம் இணைக்கலாம் நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் செய்யலாம் எனவே மீண்டும் இடது துணைக்குழுவை 2 பகுதிகளாகப் பிரிக்கலாம் வலது துணைக்குழுக்களை நீங்கள் 2 பகுதிகளாகப் பிரிக்கலாம் இந்த வழியில் நீங்கள் தொடரலாம் எனவே அடுத்தடுத்து கணக்கீட்டு வழிமுறைகள் மற்றும் மீடியன்கள் என்றால் மீண்டும் சராசரி என்று பொருள் அதனால்தான் இந்த முறை மற்றும் இடைநிலை முறை என்று அழைக்கப்படுகிறது எனவே அந்த எடுத்துக்காட்டுடன் நான் இப்போது இங்கே விளக்கப்பட்டுள்ளது எனவே புள்ளிகளை அவற்றின் x ஆயத்தொகுப்புகளால் வரிசைப்படுத்துகிறோம் நாம் சராசரியைச் செய்ய விரும்புகிறோம் அல்லது x ஐப் பொறுத்து சராசரியைக் கணக்கிட விரும்புகிறோம் P x என்றால் சராசரி எனவே P x இன் இடதுபுறத்தில் உள்ள அனைத்து புள்ளிகளும் P left P L என்ற இடது துணைக்குழுவுக்கு ஒதுக்கப்படுகின்றன வலப்புறம் உள்ள அனைத்து புள்ளிகளும் P R க்கு ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த ஒவ்வொன்றிற்கும் சராசரியைக் காட்டியபடி கணக்கிட்டு அவற்றை இணைக்கிறோம் மீண்டும் மீண்டும் செய்யலாம் முதலில் நீங்கள் ஒரு செங்குத்துப் பகிர்வைச் செய்யலாம் பின்னர் ஒரு கிடைமட்டமாகவும் பின்னர் செங்குத்தாகவும் செய்யலாம் எனவே செயல்முறை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் விளக்குகிறேன் இப்போது H ட்ரீ மற்றும் X ட்ரீ வழிமுறைகளைப் போலவே இருக்கும் எனவே அடைப்புகளை நாங்கள் புறக்கணிக்கிறோம் கடிகார மரத்தை அடுக்கி வைக்கும் அடுக்கில் தடைகள் இருப்பதை கருதவில்லை ஏனென்றால் கடிகாரங்களை செங்குத்தாக உள்ளீடு அளிக்க வேண்டிய சரியான புள்ளிகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் எனவே கடிகார மரம் H மரத்திலிருந்து வித்தியாசமாக இருக்கும் அது செவ்வகமாக இருக்காது சில விளிம்புகள் சாய்ந்த புள்ளிகளாக இருக்கும் எங்கும் சரியாக இருக்கலாம் தொடர்ந்து இடைவெளியில் இருக்க தேவையில்லை எனவே இவை ஒவ்வொன்றிலும் நேர்கோடான செங்குத்து கம்பிகள் சாய்ந்த கம்பிகள் என்று சொல்லலாம் அவற்றை கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் மாற்றுவதன் மூலம் அதை மாற்றலாம் நாம் விரும்பினால் முழு விஷயத்தையும் ஒரே அடுக்கில் இடுவது தேவையற்றது ஒரு உதாரணத்தின் உதவியுடன் பார்ப்போம் ஒரு உதாரணத்தை எண்ணாக உருவாக்கியுள்ளேன் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்பதை வரைபடமாக காட்டுகிறேன் 16 புள்ளிகள் உள்ளன எனவே x திசையில் x சராசரியைக் கணக்கிடலாம் சிவப்பு புள்ளி x சராசரி சராசரியாக நீங்கள் x சராசரி கணக்கிடலாம் சிவப்பு புள்ளி x சராசரி எனவே செங்குத்தாக ஒரு பகிர்வை செய்கிறோம் x ஐ x இடைநிலையுடனும் பகிர்கிறோம் அதை முயற்சி செய்ய வேண்டும் எனவே இடமிருந்து 8 புள்ளிகள் வலமிருந்து 8 புள்ளிகள் இருக்கும் இடது மற்றும் வலது துணைக்குழுக்களுக்கான செயல்முறையை மீண்டும் செய்கிறீர்கள் ஆனால் இப்போது x உடன் அல்ல ஆனால் y உடன் எனவே இந்த எடுத்துக்காட்டில் உள்ளதைப் போல இப்போது இடது துணைக்குழுவில் உங்களுக்கு 4 புள்ளிகள் உள்ளன இதை y ஆல் மீண்டும் செய்கிறீர்கள் எனவே 7 5 3 2 இப்போது நீங்கள் ஒரு பகிர்வைச் செய்தால் 2 3 1 5 7 இல் மற்றவற்றில் இருக்கும் எனவே இது போன்ற ஒரு பகிர்வு இருக்கும் இதேபோல் இந்த பக்கத்தில் 2 4 5 7 பகிர்வு இந்த உரிமையைப் போல இருக்கும் இந்த எடுத்துக்காட்டில் இதே விஷயம் இங்கே நடக்கும் எனவே இடது மற்றும் வலதுபுறத்திற்கான பொருண்மை மையத்தை கணக்கிடுகிறீர்கள் ஆனால் y சராசரி பொறுத்து இப்போது y இருக்கும் இது y சராசரி இது உங்கள் y சராசரி அதே செங்குத்து மட்டத்தில் இல்லாமல் இருக்கலாம் இவற்றின் சராசரியைப் பொறுத்து இந்த சராசரியுடன் சேர்க்கலாம் பின்னர் இதைப் பகிர்வதைச் செய்யலாம் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து இறுதி தீர்வை அடையலாம் எனவே நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் செய்தால் இதைச் செய்யுங்கள் பின்னர் இதைச் செய்யுங்கள் மேலும் 4 படிகள் இந்த உரிமையைப் பெறலாம் ஒவ்வொரு துணைக்குழுவும் ஒரு புள்ளியைக் கொண்டிருக்கும் அவை அனைத்தும் சில வளைவுகளால் இணைக்கப்படும் எனவே புள்ளிகளை இணைக்கும் வளைவுகள் அல்லது விளிம்புகள் கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் மட்டும் இல்லை என்பதை இப்போது நீங்கள் காணலாம் அவை தன்னிச்சையாகவும் இந்த வடிவங்கள் மற்றும் அளவுகளாகவும் இருக்கலாம் ஆனால் இறுதியாக அவற்றை மாற்றும்போது அவற்றை பின்னர் கிடைமட்ட செங்குத்தாக பிரிக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் இதைப் பெற்றுள்ளோம் எனவே இது கிடைத்தது எனவே ஒரு ஆரம்ப புள்ளிகளைக் கொடுத்துள்ளோம் ஒரு மரம் உட்பொதித்தல் கிடைத்துள்ளது இது அனைத்து கிளைகளின் நீளங்களும் அளவுகளில் சமமாக இருப்பதை உறுதி செய்யும் ஏனென்றால் சராசரியையும் இடைநிலைகளையும் கணக்கிடும் விதம் உறுதி செய்யப்படும் இது ஒவ்வொரு மரத்தின் பிரிவின் நீளம் 2 அளவுகள் சமமாக இருக்கும் ஒரு மரத்தை உருவாக்க நினைத்தால் மிகக் குறைந்த மட்டத்திலிருந்து தொடங்கி 2 மரங்களைப் பயன்படுத்தி உயர் மட்ட மரத்துடன் இணைக்கவும் மீண்டும் 2 பக்கங்களும் சமம் இது அடிப்படையில் மேல்நிலை அணுகுமுறை ஒட்டுமொத்த சிக்கலிலிருந்து தொடங்கி அவற்றைப் பிரிக்க அவற்றைப் பகிர்வதற்கு ஒவ்வொரு பகிர்வும் ஒரு புள்ளியைக் கொண்டிருக்கும் வரை பகிர்வுக்குச் செல்லலாம் ஏற்கனவே மரத்தை சரியாகப் பெற்றுள்ளோம் எனவே ஒரு மாற்று முறை உள்ளது இது மிகவும் ஒத்ததாக இருக்கிறது ஆனால் இது ஒரு கீழ்மேல் அணுகுமுறையை பின்பற்றுகிறது இந்த MMM போலல்லாமல் இது மேலே உள்ளது மேட்சிங் கருத்தை இங்கே பயன்படுத்துகிறோம் எனவே மேட்சிங் என்பது வரைபடக் கோட்பாட்டிலிருந்து வரும் ஒரு கருத்து எனவே மேட்சிங் என்பதை முதலில் பார்ப்போம் ஒரு வரைபடம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் 8 செங்குத்துகள் உள்ளன அவை சில விளிம்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன 8 செங்குத்துகள் உள்ளன எனவே மேட்சிங் என்று ஒன்றை வரையறுக்க முயற்சிக்கிறோம் மேட்சிங் என்றால் என்ன மேட்சிங் என்றால் விளிம்புகளின் தொகுப்பு பின்னர் சில தேவைகள் உள்ளன உங்கள் முதல் தேவை என்னவென்றால் எல்லா செங்குத்துகளும் சேர்க்கப்பட்டிருக்கும் விளிம்புகளின் தொகுப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டாவதாக எந்த முனையும் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை சேர்க்கப்படவில்லை எனவே இந்த எடுத்துக்காட்டுக்கு ஒரு வித்தியாசமான வகையான மேட்சிங் இருக்கலாம் இந்த விளிம்பை எடுத்துக் கொள்கிறோம் இந்த விளிம்பை எடுத்து கொள்கிறோம் எனவே வேறு சில மேட்சிங் முயற்சி செய்யலாம் மற்றொரு மேட்சிங் இருக்கலாம் நீங்கள் இந்த விளிம்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் இந்த விளிம்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் இந்த விளிம்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே சாத்தியமான பல மேட்சிங் இருக்கலாம் எனவே இந்த விஷயத்தில் நான் 2 சாத்தியமான மேட்சிங்கை காட்டியுள்ளேன் எனவே ஒரு பொருத்தம் 1 2 7 8 5 6 மற்றும் 3 4 விளிம்புகளைக் கொண்டிருந்தது சிவப்பு நிறத்தால் குறிக்கப்பட்டது மற்றொன்று பச்சை நிறத்தால் குறிக்கப்பட்டது மற்றொரு மேட்சிங் 3 3 1 8 6 7 4 5 என்று சொல்லலாம் எனவே இதுபோன்ற பல மேட்சிங் இருக்கலாம் இப்போது இங்கே மிகக் குறைந்த மட்டத்தில் புள்ளிகள் உள்ளன இவை கடிகார முனையங்கள் மொத்தத்தின் தொகை சில விளிம்புகள் குறைந்தபட்சம் இருக்கும் மேட்சிங்கை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் சராசரிகள் மற்றும் இடைநிலைகளின் முறையை நீங்கள் காண்கிறீர்கள் எல்லா புள்ளிகளையும் படிப்படியாக பகிர்வதை மேலே இருந்து தொடங்குகிறோம் இப்பொழுது தீர்வுக்கு வருகிறோம் ஆனால் இப்போது நாம் தலைகீழ் திசையில் நகர்கிறோம் நாம் எல்லா புள்ளிகளிலிருந்தும் தொடங்குகிறோம் 2 புள்ளிகள் 2 2 ஐ இணைக்கிறோம் என்று பொருந்தக்கூடிய வழியைக் கண்டுபிடித்துள்ளோம் அதாவது கம்பிகளின் மொத்த நீளம் குறைந்தபட்சம் எனவே சாத்தியமான அனைத்து பொருத்தங்களுக்கிடையில் குறைந்தபட்ச அளவைக் கொண்ட ஒரு பொருத்தத்தைக் கண்டுபிடித்துள்ளோம் இந்த பொருத்தங்கள் ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டாக சிவப்பு ஒன்றை எடுத்தால் இந்த பொருத்தங்கள் ஒவ்வொன்றும் நடுத்தர புள்ளிகளைக் கண்டுபிடிக்கின்றன எனவே இப்போது அசல் 8 செங்குத்துகளை மறந்து விடுங்கள் இப்போது இவை புதிய செங்குத்துகள் இதை v 1 2 என்று அழைப்போம் இதை 7 8 என்று அழைப்போம் இவை 4 செங்குத்துகள் 5 6 மற்றும் 3 4 இந்த 4 இல் மீண்டும் செய்யலாம் எனவே இந்த 4 இல் மீண்டும் இந்த 2 செங்குத்துகளை ஒன்றிணைக்கும் செயல்முறையை மீண்டும் செய்கிறோம் இப்போது மீண்டும் ஒருவித பொருத்தத்தை கணக்கிடுகிறோம் இதற்கும் இதற்கும் இடையில் ஒரு பொருத்தம் இருக்கலாம் மற்ற பொருத்தம் இதற்கும் இடையில் இருக்கக்கூடும் எனவே அதற்கேற்ப செங்குத்துகளை இணைக்கிறோம் எனவே ஒரு எடுத்துக்காட்டுடன் செயல்முறை காண்பிக்கப்படுகிறது எனவே இது தெளிவாக இருக்கும் மீண்டும் ஸ்லைடிற்கு வந்து இப்போது பார்ப்போம் எனவே N மூழ்கிகளின் குறைந்தபட்ச செலவு பொருத்தத்தை மீண்டும் மீண்டும் தீர்மானிக்கிறோம் N என்பது ஒரு சமம் என்று கருதலாம் அதாவது N முடிவுப்புள்ளியுடன் பொருந்தக்கூடிய 2 வரி பிரிவுகளால் N இன் தொகுப்பைக் கண்டுபிடிக்கலாம் இந்த எடுத்துக்காட்டில் ஒரு வரைபடம் இருந்தது விளிம்புகளின் துணைக்குழுவை எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் இப்போது ஒரு சில புள்ளிகள் உள்ளன ஒவ்வொரு ஜோடி செங்குத்துகளுக்கும் இடையில் ஒரு விளிம்பு இருப்பதாக கருதுகிறோம் எனவே ஒவ்வொரு இணைப்பும் சாத்தியமாகும் அதிலிருந்து மிகச் சிறிய முறையைக் கண்டுபிடிக்கிறோம் எனவே N ஐ 2 வரி பிரிவுகளால் கண்டுபிடிக்கிறோம் இது அனைத்து N இறுதி புள்ளிகளையும் உள்ளடக்கியது இங்கு காட்டியபடி ஒவ்வொரு பொருத்தத்திற்கும் பிறகு ஒரு நடுத்தர புள்ளியைக் கண்டுபிடித்துள்ளோம் இது 0 வளைவைத் தக்கவைக்க தட்டுதல் புள்ளியாக சில நேரம் அழைக்கப்படுகிறது எனவே இந்த N ஆல் 2 தட்டுதல் புள்ளிகள் அடுத்த கட்டத்திற்கு உள்ளீட்டை உருவாக்கும் எனவே அதை மீண்டும் எழுப்புவோம் இங்கே நாம் அதே உதாரணத்தை கருதுகிறோம் 16 புள்ளிகளின் தொகுப்பு உள்ளது எனவே MMM வழிமுறை போன்ற பகிர்வுடன் தொடங்குவதற்குப் பதிலாக மிகச் சிறிய பொருத்தத்தைக் கண்டுபிடிப்பதன் மூலம் தொடங்குவோம் நாம் கண்டறிந்த மிகச்சிறிய பொருத்தம் இதுதான் என்று வைத்துக்கொள்வோம் இது பொருந்தும் எனவே அவற்றை தொடர்புடைய விளிம்புகளால் இணைக்கிறோம் இப்போது வரைந்த ஒவ்வொரு வரிகளுக்கும் இந்த பொருத்தத்திற்குப் பிறகு சிவப்பு நிறமாகக் காட்டப்பட்டுள்ளது தட்டுதல் புள்ளிகளைக் காணலாம் எனவே தட்டுதல் புள்ளிகள் இந்த சிவப்பு சுற்றுகளாக காட்டப்படுகின்றன இந்த 4 மற்றும் 4 8 தட்டுதல் புள்ளிகளுக்கு மீண்டும் ஒரு பொருத்தத்தைக் கண்டறியலாம் எனது பொருத்தம் இப்போது இதுதான் மிகச் சிறிய பொருத்தம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த 4 விளிம்புகளுக்கான நடுத்தர புள்ளிகள் அல்லது தட்டுதல் புள்ளிகளை மீண்டும் கண்டுபிடிக்கவும் எனவே மீண்டும் ஒரு பொருத்தத்தை செய்யலாம் இதை மீண்டும் செய்யவும் எனவே இறுதியாக இதைப் பெறுவீர்கள் எனவே பெறும் இறுதி விஷயம் ஒரு மரம் போலவும் ஒரு விளிம்பைப் போலவும் இருக்கிறது ஆனால் அது மிகவும் வழக்கமான விளிம்பு அல்ல வளைந்த விளிம்பு அல்ல விளிம்புகள் கிடைமட்ட மற்றும் செங்குத்து அல்ல ஆனால் வழக்கமாக இந்த சிக்கலுக்கு இந்த கீழ்நிலை அணுகுமுறை மேல் கீழ் அணுகுமுறையை விட சிறந்த முடிவை அளிக்கிறது நிச்சயமாக சில எடுத்துக்காட்டுகள் இருக்கக்கூடும் இந்த MMM முறை மேல் கீழ் அணுகுமுறை மற்றும் கீழ் மேல் அணுகுமுறை இந்த முடிவைக் காட்டிலும் சிறந்த ஒரு முடிவைக் கொடுக்கும் எனவே இரண்டு வேலைகளும் இவை பொதுவான விஷயத்தில் H மர அணுகுமுறையை விட சிறந்தவை நீங்கள் நேரடியாக மடு புள்ளிகளை இணைக்க முயற்சிக்கலாம் ஆனால் மீண்டும் நான் 2 படி ரூட்டிங்கிற்காக மீண்டும் சொல்கிறேன் அங்கு கீழ் கட்டமைப்பு போன்ற கட்டம் உள்ளது மற்றும் மேலே ஒரு வழக்கமான கடிகார மரம் இருந்தால் H H வகை ரூட்டிங்க்கு செல்லலாம் ஏனெனில் அங்கு முனைய புள்ளிகள் தவறாமல் நன்றாக இருக்க வேண்டும் 0 வளைவு கடிகார ரூட்டிங் பற்றி பேசுவோம் ஆனால் இங்கே விரிவாகப் பார்க்க போவதில்லை தாமதங்கள் மற்றும் சத்தம் மற்றும் சுற்றுகள் ஆகியவற்றின் மதிப்பீட்டைப் பார்க்கும்போது பின்னர் திரும்பி வருவோம் எனவே அடிப்படைக் கொள்கை என்னவென்றால் கம்பிகளின் வடிவியல் நீளத்தை இங்கே நாம் கருத்தில் கொள்ளவில்லை எனவே நாங்கள் உண்மையில் RC தாமதங்களை மதிப்பிடுகிறோம் நீளம் மட்டுமல்ல ஒரு விளிம்பில் தாமதம் அதற்கு விகிதாசாரமாகும் ஆனால் ஒரு பாதையில் அதை மீண்டும் மீண்டும் வரையறுக்கலாம் அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதற்கான சில எளிய கணக்கீட்டை இங்கே பார்ப்போம் எனவே அடிப்படைக் கொள்கை கீழ்நிலை அணுகுமுறை போன்றது இப்போது RGM அணுகுமுறை பற்றி பேசுகிறோம் ஆனால் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் தட்டுதல் புள்ளிகளின் தீர்மானத்தில் உள்ளது எனவே தட்டுதல் புள்ளிகளை நிர்ணயிக்கும் போது நடுத்தர புள்ளியைக் கண்டுபிடிக்கவில்லை ஆனால் ஒருவிதமான யதார்த்தமான தாமத மாதிரியைப் பயன்படுத்துகிறோம் இந்த எல்மோர் தாமத மாதிரி மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் தாமத மாதிரிகளில் ஒன்றாகும் இது மிகவும் யதார்த்தமான தாமதங்களைத் தருகிறது ஆனால் அதே நேரத்தில் அதிக கணக்கீட்டை உட்கொள்வதில்லை எனவே தட்டுதல் புள்ளிகளைக் கண்டுபிடிக்க இந்த எல்மோர் தாமத மாதிரியைப் பயன்படுத்துகிறோம் சில நேரங்களில் துணை மரங்கள் முழுவதும் தாமதங்களை பொருத்த ஸ்னீக்கிங் பயன்படுத்தி கம்பி நீளத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் எல்மோர் தாமத மாதிரியானது ஒரு பகுதியானது மற்றொன்றை விட மிக வேகமாக இருப்பதை நீங்கள் காணலாம் அதை மெதுவாகச் செய்ய அவற்றை சமமாக்க நீண்ட நேரம் செய்ய வேண்டியிருக்கும் எனவே கொள்கை கீழே உள்ளதைப் போலவே உள்ளது அதில் எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் தட்டுதல் புள்ளியைத் தேர்ந்தெடுப்பதில் ஒரே வித்தியாசம் உள்ளது மற்றவை அதே போல தான் இருக்கும் எனவே நம்மிடம் 2 துணை மரங்கள் உள்ளன இடையே ஒரு தொடர்பு உள்ளது பின்னர் நீங்கள் தட்டுதல் புள்ளியைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கலாம் எனவே அவற்றில் ஒன்றின் நீளம் z மற்றொன்று 1 கழித்தல் z எனவே இந்த வரிகள் ஒவ்வொன்றும் மின்தடையையும் மின்தேக்கியையும் மாதிரியாகக் கொண்டுள்ளன இந்த எல்மோர் தாமத மாதிரியானது ஒரு யதார்த்தமான மதிப்பீட்டைச் செய்யக்கூடிய ஒரு முறையாகும் மேலும் இந்த 2 தாமதங்கள் z இன் மதிப்பு என்ன என்பதைத் தீர்மானிக்க தோராயமாக தட்டுதல் புள்ளியைத் தேர்ந்தெடுக்கலாம் எனவே இந்த எல்மோர் தாமத மாதிரியைப் பார்ப்போம் எளிய உதாரணத்தோடு பார்ப்போம் எதிர்ப்பும் கொள்ளளவும் விநியோகிக்கப்பட்டதாகக் காட்டப்படும் ஒரு பரிமாற்றக் கோடு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் R C1 R2 C2 R2 C3 இது போன்றது எனவே எல்மோர் மாதிரியின்படி தாமதத்தை மூலத்திலிருந்து C1 பின்வருமாறு மதிப்பிடலாம் C என்பது R1 இன் தாமதங்கள் மட்டுமே ஆனால் C2 C என்பது R1 மற்றும் R2 இன் தாமதம் R1 பிளஸ் R2 பிளஸ் R3 காரணமாக C3 தாமதமாகும் எனவே இது ஒரு சுழல்நிலை உருவாக்கம் R1 C1 R1 மற்றும் R2 C2 போன்றது மற்றும் இறுதியில் R1 R2 RN அனைத்தும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு CN ஆல் பெருக்கப்படுகிறது எனவே ஒரு RC ஏணிக்கு ஒரு பொதுவான CMOS சுற்றுக்கு டிரான்சிஸ்டரில் ஒரு மின் தடுப்பு மாதிரியாக இருக்க முடியும் மேலும் சில R C R C R C வகை ஏணி மாதிரியாகக் கொள்ளக்கூடிய எந்தவொரு விஷயத்தையும் வலையமைப்பின் மூலம் அங்கு ஒரு துல்லியமான தாமத மதிப்பீட்டை உருவாக்க முடியும் எனவே எந்த மெட்டல் லேயர் பாலிசிலிகான் லேயர் பரவல் லேயர் தொடர்புடைய மின்தடை மற்றும் மின்தேக்கி மதிப்பீடுகளைக் கொண்டிருக்க முடியுமா என்பதைப் பொறுத்து டிரான்ஸ்மிஷன் கோட்டிற்காக தற்போதைக்கு R மற்றும் C மற்றும் எல்மோர் தாமத மாதிரியை மதிப்பிடுவதற்கான வழிகள் உள்ளன என்று வைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு நியாயமான நல்ல மதிப்பீட்டைச் செய்வதற்கு மிகவும் துல்லியமான முறையாகும் மேலும் அதைப் பயன்படுத்தி குழாய் புள்ளிகளைக் காணலாம் எனவே இது எல்மோர் தாமத மாதிரியைப் பயன்படுத்துவதாகக் காட்டப்படும் ஒரு வரைபடம் மட்டுமே எனவே ஒரு பொதுவான எடுத்துக்காட்டுக்கு 0 வளைவு கடிகார நெட்வொர்க் எப்படி இருக்கும் விளிம்புகள் மிகவும் இடையூறாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே மாறுபாட்டின் முன்னிலையில் கடிகார மரம் இடையகத்தைப் பற்றி பேசும்போது பல தேர்வுமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் அவற்றில் சில நாம் ஏற்கனவே பார்த்தவை அவை வடிவியல் கடிகார மரம் ஆரம்ப இடையக செருகல் இடையகத்தின் அளவு ஆகும் சில இடையகங்களை நீங்கள் சிறியதாக பெரியதாக கம்பிகளின் அகலமாக ஸ்னக்கிங் செய்ய வேண்டியிருக்கலாம் பாதையில் ஒரு மாற்றுப்பாதையை எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் கம்பியின் நீளத்திற்கு வரக்கூடும் எனவே செயல்முறை மாறுபாடுகள் இருக்கும் மாறுபாட்டின் தாக்கத்தை மாதிரியாகக் கொள்ள முடிந்தால் ஒரு கடிகார ரூட்டிங் தீர்வைக் கொண்டு வரலாம் இது ஒரு வரம்பைக் கொடுக்கும் மொத்த வளைவில் கூட இதுபோன்ற மாறுபாடுகள் உள்ளன எனவே சில நுண்செயலிகளுக்கு கடிகார மரங்கள் IBM போல வடிவமைக்கப்பட்ட 2 ஆய்வுகளை விரைவாகப் பார்க்கிறோம் அவை முழு சிப் பகுதியையும் 16 முதல் 64 பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டன இவை துறைகள் என்று அழைக்கப்பட்டன எனவே ஒரு உயர்மட்ட H மரத்தை நிறுவினோம் இது 2 நிலை அல்லது 3 நிலை H மரமாகும் இது 16 முதல் 64 துறை இடையகங்களின் தொகுப்பை இயக்கும் எனவே துறை இடையகத்தின் இலை உங்களை ஒரு துறைக்கு அழைத்துச் செல்லும் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் சரியாக இணைக்க நிறைய கடிகார விஷயங்கள் உள்ளன அவை சுயாதீனமாக கையாளப்படுகின்றன எனவே இந்த துறை இடையகங்கள் ஒவ்வொரு துறையையும் கையாளுகின்றன இது ஒரு சரிசெய்யக்கூடிய மரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஒவ்வொரு பிரிவிற்கும் ஒரு சீரான மரம் உள்ளது அங்கு கம்பிகளின் நீளம் மற்றும் மரங்களின் அளவு சரி செய்யப்படுகிறது எனவே அந்த தாமதங்கள் சமப்படுத்தப்படுகின்றன மேலும் இந்த சீரான மரங்கள் ஒரு கட்டத்தை இயக்குகின்றன அந்த கட்டம் கடிகார மர சமிக்ஞையை முழு சிப்பிற்கும் வழங்கும் இது 2 நிலை அணுகுமுறை ஆகும் எனவே உயர் மட்ட நெட்வொர்க் ஒரு H மரத்தைக் கொண்டுள்ளது இது குறைந்த தாமதத்தை வழங்குகிறது குறைந்த சக்தி பகுதி உகந்ததாக உள்ளது உலகளாவிய வளைவு மிகவும் நல்லது நான் முன்பு கூறியது போல் கீழ் நிலை ஒரு கட்டத்தைக் கொண்டுள்ளது வழக்கமான கட்டத்தின் நன்மை என்னவென்றால் நீங்கள் விரும்பும் இடத்தில் கடிகார சமிக்ஞையை எடுக்கலாம் ஏனென்றால் கட்டம் எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது கட்டம் ஒரு வழக்கமான கட்டமைப்பாக இருப்பதால் இது மிகவும் சிறந்த உள் வளைவை உறுதி செய்கிறது எனவே கட்டத்தின் குறுக்கே கட்டம் கட்டமைப்பை இயக்கும் பல புள்ளிகள் இருக்கும்போது வளைவு வேறுபாடுகளும் மிகக் குறைவு இந்த வளைவு அந்த அந்த வகையில் நல்லது எனவே உலோக அடுக்குகளைப் பயன்படுத்தும் அடுக்குகளைப் போல வேறு சில மேம்படுத்தல்களும் மேற்கொள்ளப்படுகின்றன ஒரு ஒற்றைக் கோட்டிற்குப் பதிலாக சில முக்கியமான கம்பிகள் கிடைத்தன அவை 8 இணை கம்பிகளாக அமைக்கப்பட்டன தாமதம் குறைக்கப்படுகின்றன மற்றொரு ஆய்வை மிக விரைவாகப் பார்ப்போம் டிஜிட்டல் கார்ப்பரேஷனின் digital corporation's ஆல்பா 21264 செயலி எனவே இதேபோன்ற 2 நிலை உள்ளமைவைப் பயன்படுத்தினோம் ஒரு மரத்தைத் தொடர்ந்து ஒரு கட்டம் பயன்படுத்துவோம் எனவே உலகளாவிய கண்ணி அதை GCLK என்று அழைக்கிறோம் எனவே இங்கே மீண்டும் 16 கடிகார இடையகங்களை இயக்க ஒரு H மரம் அல்லது ஒரு X மரத்தைப் பயன்படுத்துகிறோம் இந்த கடிகார இடையகங்கள் உலகளாவிய கடிகார வலையை இயக்குகின்றன எனவே IBM மற்றும் ஆல்பா அணுகுமுறைக்கு இடையிலான அடிப்படை அணுகுமுறையை ஒத்திருக்கிறது இது வியத்தகு முறையில் இது போல் காட்டப்பட்டுள்ளது எனவே ஒரு மர அமைப்பு உள்ளது 16 இடையகத்தை இயக்கவும் 16 இடையகங்கள் இந்த குறுகிய செவ்வகத்தால் காட்டப்படுகின்றன இந்த இடையகங்கள் ஒவ்வொன்றும் அவை ஒரு கட்டத்தை இயக்குகின்றன எனவே இந்த கட்டம் அந்த பிராந்தியத்திற்கு சரியானதாக இருக்கும் எனவே இந்த கட்டத்தை பெற்றவுடன் கட்டத்திலிருந்து நாம் விரும்பும் சிப்பில் எங்கு வேண்டுமானாலும் கடிகார புள்ளிகளை அல்லது தட்டுதல் புள்ளிகளை எடுக்கலாம் எனவே இதன் மூலம் கடிகார மர ரூட்டிங் குறித்த விவாதத்தின் முடிவுக்கு வருகிறோம் அடுத்த விரிவுரையில் நாம் பவர் மற்றும் கிரவுண்ட் ரூட்டிங் பற்றி பேசுவோம்